இன்றைய அமர்வுக்கு வருக இன்று அறிவுசார் சொத்துரிமை மற்றும் உரிமைகள் மற்றும் அறிவுசார் சொத்துரிமை தொடர்பான பொறுப்புகள் குறித்த விவாதத்திற்கு பொருத்தமான சில முக்கிய கேள்விகளை நாம் விவாதிப்போம் முந்தைய அமர்வுகளில் அறிவுசார் சொத்துரிமை பல்வேறு வகையான அறிவுசார் பண்புகள் மற்றும் நம்மிடம் காப்புரிமைகள் உள்ளன பதிப்புரிமை இருக்கலாம் வர்த்தக ரகசியங்களைப் பற்றியும் விவாதித்தோம் அது தொடர்பான பல அம்சங்கள் இந்த அமர்வில் நாம் சில விரிவான சிக்கல்களை எடுக்கப் போகிறோம் இது மற்ற அமர்வுகளில் இருக்கலாம் விவரங்களில் விவாதிக்க முடியவில்லை எனவே இந்த அமர்வில் நாம் அறிவுசார் சொத்துரிமை தொடர்பான சில முக்கியமான கேள்விகளில் கவனம் செலுத்தப் போகிறோம் மேலும் சில வழக்குகளில் மீண்டும் கவனம் செலுத்தப் போகிறோம் அந்த ஒவ்வொரு நிகழ்வுகளிலும் சம்பந்தப்பட்ட அறிவுசார் பண்புகள் என்ன அது தொடர்பான உரிமைகள் மற்றும் பொறுப்புகள் என்ன என்பதைப் பார்க்க முயற்சிப்போம் எனவே பார்ப்போம் இந்த தொகுதியில் நாம் விவாதிக்கப் போகும் முக்கிய கேள்விகள் யாவை எனவே நாம் இங்கு விவாதிக்கும் முதல் முக்கிய கேள்வி ஒருவர் எவ்வளவு பரந்த அளவில் கருத்துக்களைப் பகிர்ந்து கொள்ள வேண்டும் மற்றவர்களின் கருத்துக்களை ஒருவர் எவ்வளவு எளிதாக நகலெடுக்க வேண்டும் அந்த யோசனைகள் பூர்த்தி செய்ய உதவும் கருத்துக்கள் அல்லது மனிதன் விரும்பும் அல்லது தேவைகள் என்ன என்பது முக்கியமா இது முக்கிய கேள்வி எண் 1 க்கான விவாதத்தின் மையமாக இருக்கும் முக்கிய கேள்வி 2 இல் பதிப்புரிமை பாதுகாப்பு வழங்கப்பட்ட சில படைப்புகள் என்ன என்பதை நாங்கள் விவாதிக்கப் போகிறோம் எந்த சூழ்நிலையிலும் வெளிப்படையான அனுமதியின்றி பதிப்புரிமை பெற்ற படைப்பை நகலெடுப்பது நியாயமா என்றால் என்ன முக்கிய கேள்வி 3 இல் நாம் விவாதிக்கப் போவது அறிவு என்றால் என்ன அல்லது தகவல் ஆயத்தமானது என்பதை ஒருவர் எவ்வாறு அறிவார் ஒரு கணினி தொழில்முறை அல்லது ஒரு பொறியியலாளர் ஒரு வாடிக்கையாளர் அல்லது முதலாளியின் தனியுரிம அறிவை எவ்வாறு ரகசியமாக வைத்திருக்க முடியும் என்பதை தீர்மானிப்பதில் என்ன பரிசீலனைகள் பொருத்தமானவை கேள்வி 4 இல் ஏதாவது ஒரு காப்புரிமை அல்லது பதிப்புரிமை போன்ற ஒரு சொத்து உரிமையை வைத்திருப்பதில் உள்ள வேறுபாடு என்ன என்பதை நாம் விவாதிக்கப் போகிறோம் ஒருவர் கண்டுபிடித்தார் அல்லது எழுதியுள்ளார் மற்றும் அதை எழுதியதற்காக அல்லது கண்டுபிடித்ததற்காக பலன் என்ன கேள்வி இல் ஒருபுறம் இங்கே கண்டுபிடிக்கப்பட்ட அணுகுமுறையைப் போல விவாதிக்கப் போகிறோம் இது சொந்த நிறுவனத்திற்கு வெளியே செய்யப்பட்ட முன்னேற்றங்களை புறக்கணிக்கிறது எனவே மறுபுறம் பதிப்புரிமை பெற்ற காப்புரிமைகளின் சட்டபூர்வமான குறிப்பிட்ட சிக்கல்கள் உள்ளன மற்றும் பிற அறிவுசார் பாதுகாப்புகள் மற்றவர்கள் தான் வடிவமைப்பு செய்ய முடியும் என்று பயன்பாடு குறைக்க நோக்கம் கொண்டுள்ளது எனவே இருபுறமும் இவ்வாறான கட்டுப்பாடுகள் இருந்தால் மற்றவர்களிடமிருந்து கற்றுக்கொள்வதில் இருந்து சிறந்த மற்றும் விவேகமான வழிமுறைகள் என்ன ஏனென்றால் நாம் மட்டுமே வளர முடியும் என்பதை நாம் புரிந்துகொள்கிறோம் அதே நேரத்தில் நம் அறிவைப் பரப்புவதை நாம் விரும்புகிறோம் மேலும் நாம் நம் அறிவைப் பகிர்ந்து கொள்கிறோம் மேலும் மற்றவர்களிடமிருந்து நாம் கற்றுக்கொள்ள முடியும் எனவே மற்றவர்களின் கண்டுபிடிப்பிலிருந்து கற்றுக்கொள்வதில் எழக்கூடிய பிற நெறிமுறை சிக்கல்கள் யாவை எனவே இந்த பிரிவில் உள்ளடக்கப்படும் மிக முக்கிய கேள்விகளாக இவை இருக்கும் எனவே நீங்கள் இந்த தொகுதி இவற்றை எளிதில் புரிந்து கொள்ள முடியும் நாம் சில முக்கியமான கேள்விகளை எடுத்து அவற்றை விரிவாக விவாதிக்கப் போகிறோம் நீங்கள் அவ்வாறான பிரச்சினைகளைப் பற்றி நீங்கள் பிரதிபலிப்புடன் சிந்திக்க வேண்டும் என்று நீங்கள் இங்கு காண்கிறீர்கள் ஒருவேளை நன்மை தீமைகள் பகுப்பாய்வு மூலம் நீங்கள் நெறிமுறை முடிவெடுப்பதில் உள்ள அனைத்து தூண்களும் பின்னர் கையில் உள்ள பிரச்சனைக்கு சிறந்த தீர்வுக்கு வரலாம் எனவே முக்கிய கேள்வி 1 உடன் தொடங்குவோம் இது ஒருவர் எவ்வளவு பரந்த அளவில் கருத்துக்களைப் பகிர்ந்து கொள்ள வேண்டும் மற்றவர்களின் கருத்துக்களை ஒருவர் எவ்வளவு எளிதாக நகலெடுக்க வேண்டும் என்று பெயரிடுங்கள் கருத்துக்கள் என்ன என்பது முக்கியமல்ல அல்லது அந்த யோசனைகள் சந்திக்க உதவுகின்றன என்று மனிதன் விரும்புகிறான் அர்த்தப்படுத்துகிறான் இங்கு நாம் காண்பது என்னவென்றால் ஒரு ஆராய்ச்சி கலைக்காக வடிவமைப்பதில் ஈடுபட்டுள்ள ஆராய்ச்சி அறிவுசார் உழைப்பு அல்லது எந்தவொரு தொழில்நுட்ப வேலையும் அறிவுசார் உழைப்பு இந்த விஷயங்களை உருவாக்குவதில் ஈடுபட்டுள்ள சொத்து உரிமைகளுக்கான அடிப்படையை வழங்குகிறது என்று நீண்ட காலமாக வாதிடப்பட்டது ஏனென்றால் நாங்கள் எங்கள் ஆற்றலை முதலீடு செய்துள்ளோம் ஏனென்றால் இந்த விஷயத்தில் எங்கள் அறிவையும் நிபுணத்துவத்தையும் முதலீடு செய்துள்ளோம் மேலும் ஆராய்ச்சி மற்றும் கலைப் படைப்புகளை உருவாக்குகிறோம் எனவே அது எங்கள் சொத்து போல நீங்கள் உரிமை கோரக்கூடிய இடத்தில்தான் அங்கிருந்து அதற்காக வேலை செய்வது போன்ற உணர்வு நம் நேரத்தையும் சக்தியையும் அறிவையும் அதில் முதலீடு செய்வது போல உரிமை அல்லது உரிமை உணர்வு உருவாகிறது எனவே படைப்பாளரின் தயாரிப்பாளர் இந்த விஷயங்களை உருவாக்கியவராக இருந்தால் தயாரிப்பு தயாரிப்பதற்காக பணம் செலுத்தப்பட்டால் நாம் தயாரிப்பு போல வாதிடலாம் இதன் விளைவாக வரும் வர்த்தக முத்திரைகள் காப்புரிமைகள் பதிப்புரிமை அல்லது பிற சொத்து உரிமைகள் முதலாளி அல்லது அவர்களுக்கு பணம் செலுத்திய வாடிக்கையாளருக்கு சொந்தமானவை ஏனென்றால் நீங்கள் மற்றவர்களுக்காக உழைத்திருக்கிறீர்கள் உங்கள் வேலைக்கு நீங்கள் பணம் செலுத்தியுள்ளீர்கள் மற்றவர்களின் கோரிக்கைகள் அல்லது மற்றவர்கள் கொடுத்த விவரக்குறிப்புகளின்படி நீங்கள் தயாரித்திருக்கிறீர்கள் எனவே நாம் அவர்களைப் போலவே சொல்ல முடியும் பென்னி வர்த்தக முத்திரை காப்புரிமை அல்லது பதிப்புரிமை ஆகியவற்றிற்கு நீங்கள் வாதிடலாம் எனவேநம் மற்ற சொத்து உரிமைகள் முதலாளி அல்லது வாடிக்கையாளர் சொந்தமானது ஆனால் இன்னும் படைப்பாளிகள் இன்னும் அந்த காப்புரிமை அல்லது பதிப்புரிமை படைப்புகள் ஆசிரியர்கள் அல்லது கண்டுபிடிப்பாளர்கள் நன்மதிப்பு தகுதி உள்ளது எனவே இங்கே இரண்டு வெவ்வேறு அடுக்குகள் உள்ளன என்பதை நாம் கூட புரிந்து கொள்ள முடியும் காப்புரிமை அல்லது பதிப்புரிமை அது பணம் செலுத்திய நபருக்கு சொந்தமானது என்று நாம் வாதிடலாம் ஆனால் இன்னும் கண்டுபிடிப்பாளர் அல்லது ஆசிரியர் அந்த தயாரிப்பை உருவாக்கியவர் அல்லது பணியாற்றிய கண்டுபிடிப்பாளர் என்பதால் உரிய தகுதி பெற தகுதியானவர் எனவே நாம் இங்கு வாதிடுவது போல் உங்கள் அறுவை சிகிச்சை நிபுணர் ஒரு நுட்பத்தை உருவாக்கியிருந்தால் அல்லது உயிரைக் காப்பாற்றுவது போன்ற ஒரு விவாதத்தை நாங்கள் விரும்பலாம் அல்லது அவரது கௌரவத்தை அதிகரிக்க ஒரு வணிக ரகசியமாக அந்த நுட்பத்தை வைத்திருக்கிறது எனவே தொழில்நுட்பத்தை நிறுத்தி வைப்பது தவறு என நாம் சொல்ல வேண்டுமா அல்லது மற்றொரு அறுவை சிகிச்சை நிபுணர் அதைக் கேட்பது மின்னணு ஒட்டுக்கேட்பது அல்லது அறுவை சிகிச்சை அறை உதவியாளரைக் கேட்பது போன்ற நுட்பங்களைப் பற்றி அறிய முயற்சிப்பது தவறாகுமா எனவே இது குறித்த விவாதத்தின் ஆழத்திற்குச் சென்றால் இங்கு நாம் காண்பது இங்கு மேல் கூறப்பட்டுள்ள பிரச்சினை அறுவை சிகிச்சை நிபுணருக்கு இருக்கும் தொழில் அறுவை சிகிச்சை நிபுணர் எடுத்திருக்கும் சத்தியம் என்று மனித குலத்தின் உயிரைக் காப்பாற்றுவதே அறுவை சிகிச்சை நிபுணரின் கடமை இப்போது காத்திருங்கள் அது அவ்வாறு இருக்கலாம் அவள் உயிரைக் காப்பாற்றும் ஒரு குறிப்பிட்ட நுட்பத்தை உருவாக்கியிருக்கிறாள் எனவே அவரது கவுரவம் அதிகரிக்க ஒரு வர்த்தக இரகசிய அதை வைத்து நாம் இந்த நபர் நல்லொழுக்கமுள்ள தன்மை இது ஒன்று அல்ல சொல்ல கூடும் நான் என் தொழிலை மதிக்கிறேன் என்றால் மற்றும் நான் என் கடமை வாழ்க்கை காப்பாற்ற வேண்டும் போன்ற இது மனித குலத்திற்கு என் கடமை மதிக்கிறேன் என்றால் ஏனெனில் மக்களுக்காக உயிரைக் காப்பாற்றும் ஒரு குறிப்பிட்ட நுட்பத்தை நான் உண்மையிலேயே உருவாக்கியிருந்தால் இந்த அறிவைப் பகிர்ந்து கொள்ள வேண்டும் அதனால் மற்றவர்களைப் போலவே இதன் பலனையும் பெற முடியும் எனவே ஒரு கவுரவத்தை மேம்படுத்துவதற்கும் இந்த விஷயங்களுக்கு அதிக பணம் வசூலிப்பதற்கும் ஒரு வர்த்தக ரகசியமாக இந்த நுட்பத்தை நிறுத்தி வைப்பதற்குப் பதிலாக இந்த அறிவு இந்த சார்ஜென்ட் அதை சமூகத்திற்கு அதே தொழில்முறை சமூகத்திற்கு ஆய்வுக் கட்டுரைகளைப் போல பகிர்ந்து கொள்ள முடியும் வெளியிடப்பட்டது மற்றும் முயற்சிக்கிறது எனவே அந்த சந்தர்ப்பங்களில் ஷெர்ரி இந்த விஷயங்களின் படைப்புரிமையைக் கூறி அதை மற்றவர்களுடன் பகிர்ந்து கொள்ள முடியும் ஆனால் அந்த நபரின் உயிர் காப்புடன் நேரடியாக இணைக்கப்பட்டுள்ள ஒன்றை ஒதுக்குவது நீங்கள் சொல்லக்கூடிய ஒன்றல்ல இது நியாயமானது ஒருவேளை அது போல் இருந்திருந்தால் நீங்கள் சில கோலாவை உற்பத்திச்செய்கின்றீர்கள் அல்லது நீங்கள் ஏதாவது சமைக்கிறீர்கள் மற்றும் சில பொருட்கள் உங்களிடம் உள்ளன என்று வைத்துக்கொள்வோம் அதை நீங்கள் மற்றவர்களுடன் பகிர்ந்து கொள்ள விரும்பவில்லை அதை வணிக ரகசியமாக வைத்திருக்க விரும்புகிறீர்கள் வேறுபட்டது ஆனால் அது மக்களின் உயிரைக் காப்பாற்றுவதோடு தொடர்புடையதாக இருக்கும்போது அதன் தீவிரம் மிக அதிகமாக இருக்கும் உங்கள் செயலின் தாக்கம் மிக அதிகமாக உள்ளது அது மக்களின் உயிரைக் காப்பாற்றும் பின்னர் பலவீனமாக இருக்கலாம் இந்த அறிவை ஒரு வணிக ரகசியமாக தனக்கே ஒதுக்கி வைப்பது அறுவை சிகிச்சை நிபுணருக்கு மிகவும் நெறிமுறையாக இருக்காது ஆனால் அவர் அந்த அறிவை நன்றாக பரப்ப முடியும் காகிதத்தின் ஆசிரியர் அல்லது ஒரு குறிப்பிட்ட நுட்பத்தை உருவாக்குபவர் எனவே மற்றவர்களும் அதைப் பயன்படுத்திக் கொள்ளலாம் அந்த புலம் எவ்வாறு உருவாகிறது விரும்பும் இரண்டாவது அறுவை சிகிச்சை நிபுணரிடம் வருவது மின்னணு ஒட்டுக்கேட்க அல்லது இயக்க அறை உதவியாளரைக் கேட்பதன் மூலம் நுட்பத்தைக் கற்றுக்கொள்ள முயற்சிப்பது தவறு எனவே ஒருவரிடமிருந்து கற்றுக்கொள்வதில் தவறில்லை ஆனால் மின்னணு செவிமடுப்பது போன்ற கற்றலுக்காக எடுக்கப்பட்ட வழிமுறைகள் அல்லது ஒரு இயக்க அறை உதவியாளரைக் கேட்பது அந்த அறிவைப் பெற அந்த வெளி நபருக்கும் லஞ்சம் கொடுப்பது நெறிமுறை இல்லாத ஒன்று நாம் முதல் அறுவை சிகிச்சை வர்த்தக இரகசிய என ஏதாவது ஒதுக்க வேண்டும் போன்ற கண்டால் மேலும் இரண்டாவது அறுவை சிகிச்சை அந்த நுட்பத்தை பற்றி அறிய முயற்சி அவர் அல்லது அவள் எப்போதும் ஒருவேளை அந்த நபர் அந்த நபர் உதவ முயற்சி எழுத முடியும் ஆனால் மின்னணு ஒட்டுக்கேட்கும் வகையான எங்கள் வாழ்க்கை வெவ்வேறு வழியில் எடுத்து அல்லது அந்த அறிவு பகிர்ந்து கொள்ள இயக்க அறை உதவியாளர் கேட்டு இங்கே கற்றல் எடுக்கப்பட்ட வழிமுறையாக நியாயப்படுத்தினார் இது ஒன்று அல்ல எனவே யார் தவறு என்று நாம் சொன்னால் ஒருவேளை அவர்கள் இருவரும் பிரச்சினையை உணர்ந்த விதத்தில் அல்லது அவர்களின் செயலை நிறைவேற்றிய விதத்தில் ஓரளவிற்கு தவறு இருக்கலாம் எனவே அறுவை சிகிச்சை நிபுணர்களின் விஷயத்தில் இது போன்றது குறித்து சில வழிகாட்டிகள் குறியீடுகளைப் பின்பற்ற வேண்டும் மேலும் நெறிமுறைகள் குறியீடுகள் மற்றும் பொறியியல் தொழில்முறைச் சங்கங்களின் வழிகாட்டுதல்கள் போன்ற இங்கே நாம் காண்பது அது தொடர்பான சில வழிகாட்டுதல்களையும் வழங்குகிறது எனவே அறிவுசார் சொத்து குறித்த NSPE இன் நெறிமுறைக் குறியீட்டின் பிரிவு தனியுரிம ஆர்வத்தை விட அதிகமாக உரையாற்றுகிறது மற்றும் மற்றவர்களுக்கும் மிகவும் வரவு வைப்பதற்கான தரங்களை வழங்கியது எனவே அது தொழில்முறை கடமைகளை பின்வரும் கோடிட்டுக்காட்டுகிறது போன்ற பொறியாளர்கள் சாத்தியமான போதெல்லாம் வடிவமைப்பு கண்டுபிடிப்புகள் எழுத்துக்கள் அல்லது பிற சாதனைகள் தனித்தனியாக பொறுப்பு இருக்கலாம் நபர் அல்லது நபர்கள் பெயரிட வேண்டும் எனவே முந்தைய வழக்கில் நாம் விவாதித்த வழக்கு கேள்வியாக இருக்கலாம் எனவே இது நம்பிக்கையின் ஒரு தொடக்க விஷயம் மற்றவர்களின் பங்களிப்புகளை மதிக்கும் நம்பகத்தன்மை மற்றும் அறிவைப் பகிர்ந்து கொள்ளும் நோக்கம் இந்த விஷயத்தில் முதல் நபர் முதல் அறுவை சிகிச்சை நிபுணர் என் அறிவுசார் சொத்து திருடப்படப்போகிறது என்று அவள் பயப்படுகிறாள் என்றால் யாரும் என்னை ஆசிரியர் என்று குறிப்பிடப் போவதில்லை அவர்கள் என்னிடமிருந்து அவ்வாறு கற்றுக் கொள்ளப் போகிறார்களானால் அந்த பயத்திலிருந்து அந்த நபர் மட்டுமே அறிவைக் கட்டுப்படுத்த முயற்சிக்கிறார் ஆனால் வழிகாட்டும் ஒரு நெறிமுறைக் குறியீடு இருந்தால் ஒரு நெறிமுறை வழிகாட்டுதல் இருந்தால் டெவலப்பர் அதாவது ஒரு படைப்பாளி எப்போதும் தயாரிப்புகளுக்கு உரிய அங்கீகாரத்துடன் வரவு வைக்கப்பட வேண்டும் அவர்கள் உருவாக்கிய நுட்பங்கள் மற்றும் வடிவமைப்பு கண்டுபிடிப்பு எழுத்து அல்லது பிற சாதனைகளுக்கு தனித்தனியாக பொறுப்பான ஒவ்வொரு நபரும் தங்கள் பங்களிப்புக்காக வரவு வைக்கப்பட வேண்டும் குறிப்பிடும் போது நாம் லைக் சொல்ல முடியும் அந்த குறிப்பு ஒப்புதலுடன் அதை எப்போதும் பயன்படுத்தலாம் பின்னர் அந்த நுட்பங்களில் மேலும் முன்னேற்றங்களைக் கொண்டுவர அதில் உருவாகலாம் எனவே வடிவமைப்புகளைப் பயன்படுத்தும் பொறியாளர்கள் ஒரு வாடிக்கையாளரால் வழங்கப்படுவது வடிவமைப்புகள் வாடிக்கையாளரின் சொத்தை குறிக்கும் என்பதை அங்கீகரிக்கிறது மற்றும் எக்ஸ்பிரஸ் அனுமதியின்றி மற்றவர்களுக்கு பொறியியலாளரால் நகல் எடுக்கப்படாமல் இருக்கலாம் எனவே இது நெறிமுறைக் குறியீடுகளில் ஒன்றாகும் அங்கு நீங்கள் ஒரு குறிப்பிட்ட வாடிக்கையாளரால் வழங்கப்படும் வடிவமைப்பைப் பயன்படுத்துகிறீர்கள் என்றால் வடிவமைப்பு வாடிக்கையாளரின் சொத்தாக இருப்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் வாடிக்கையாளரிடமிருந்து அனுமதி பெறாமல் நீங்கள் அதை மற்றவர்களுக்காக நகலெடுக்க முடியாது எனவே பொறியியலாளர்கள் மற்றவர்களுக்காக வேலைகளை மேற்கொள்வதற்கு முன் பொறியாளர் போன்ற மேம்பட்டுத் திட்டங்கள் வடிவமைப்புகள் கண்டுபிடிப்புகள் செய்யலாம் எனவே காப்புரிமைகளின் பதிப்புரிமை பற்றிய கேள்வியைக் கொண்டுவர விரும்பக்கூடிய பிற பதிவுகள் அசல் பதிப்புரிமைதாரர் அசல் காப்புரிமைதாரருடன் உரிமையைப் பற்றி நேர்மறையான ஒப்பந்தத்தில் நுழைய வேண்டும் எனவே இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் பொறியாளர்கள் ஏதேனும் வடிவமைப்புத் தரவுப் பதிவுகளை உருவாக்கினால் அது உரிமையாளரின் வேலையைப் பற்றி மட்டுமே குறிப்பிடுகிறது எனவே சில சமயங்களில் இதைப் பற்றி நாம் நீண்ட நேரம் விவாதிக்கும்போது பதிப்புரிமைக்கு உரிமை கோரலாமா அல்லது அது நமது அறிவுசார் சொத்தா இல்லையா என்று நாம் குழப்பமடைகிறோம் எனவேஇந்த கட்டத்தில் நீங்கள் அப்படி விவாதிக்கிறீர்கள் உரிமையாளர் சில வடிவமைப்பிற்கு பணம் செலுத்தியிருந்தால் அதற்காக நீங்கள் உருவாக்கியிருந்தால் பதிப்புரிமை அதற்கான காப்புரிமை இந்த அறிவுசார் சொத்துரிமை வாடிக்கையாளரிடம் உள்ளது உரிமையாளர் அதற்கான வடிவமைப்பை உங்களுக்கு வழங்கியவர் யார் என்று கேட்டார் எனவே அந்த குறிப்பிட்ட பொறியாளர் மற்றவர்களுக்கு அவ்வாறு வேலை செய்யப் போகிறார் என்றால் அதற்கு முன் அந்த நபர் அதில் சில வளர்ச்சிகளைச் செய்யப் போகிறார் என்றால் அவர்கள் விண்ணப்பித்தவரின் அனுமதியைப் பெற வேண்டும் எனவே மேலும் முன் நான் எந்த திட்டம் மேற்கொள்ள முடிந்தது போன்ற மற்றும் நான் வடிவமைப்பு எந்த பகுதியாக வாடிக்கையாளர்கள் சொத்து தொடர்பாக நேர்மறையான ஒப்பந்தம் தொடர்பாக வாடிக்கையாளர் ஒரு குறிப்பிட்ட ஒப்பந்தம் வர வேண்டும் நீங்கள் செய்த முன்னேற்றங்களின் தன்மை என்ன அதற்கு நீங்கள் கொடுத்த புதிய முன்னோக்குகள் எவ்வளவு முன்னேற்றம் அடைந்துள்ளன எனவே அது உரிமையாளர்களின் சொத்தாக இருக்க வேண்டுமா அல்லது உங்கள் உரிமையாக உரிமைகோரலை நீங்கள் விரும்பலாம் மேலும் முன்னேற்றத்தின் அந்த பகுதியை உங்கள் சொந்த சொத்தாக நீங்கள் கோரலாம் எனவே இந்த வகை நேர்மறையான ஒப்பந்தங்கள் பொறியாளர்களுக்கும் அவர்கள் வேலை செய்யத் தொடங்கும் வாடிக்கையாளர்களுக்கும் இடையில் செய்யப்பட வேண்டும் எனவே என்ன செய்யலாம் பொறியாளர் வடிவமைப்பு பொறியாளர் முதலாளிகள் வேலை பிரத்தியேகமாக குறிப்பிடும் எந்த வடிவமைப்பு தரவு பதிவுகள் மற்றும் குறிப்புகள் வளரும் என்றால் குறிப்பிடும் போன்ற இது பின்னர் இந்த முதலாளிகள் சொத்து உள்ளன எனவே அது முதலாளிகள் வேலை தொடர்பான ஏனெனில் ஆனால் அது வடிவமைப்பு சில அடிப்படை மாற்றங்கள் என்றால் நபர் சில அடிப்படை மாற்றங்கள் அல்லது கண்டுபிடிப்புகள் அல்லது அதன் தயாரித்தல் அல்லது மற்ற பதிவுகள் மற்றும் பிற விஷயங்களை பயன்படுத்தி செய்து வருகிறது எனவேநீங்கள் இந்த உண்மைகளை தெளிவு படுத்துவதற்கு முன் நீங்கள் போன்ற மற்றவர்கள் வேலை நுழையும் தொடங்க நான் செய்கிறேன் என்று வடிவமைப்பு எந்த பகுதியாக இது போன்ற வடிவமைப்பு இது பிரத்தியேகமாக முதலாளிகள் செய்யப்படுகிறது என்று அடிப்படையில் ஒருவேளை நான் இன்னும் குறிப்பிட்டு கொண்டு வருகிறேன் என்றால் தரவு மேலும் ஆதாரங்கள் பின்னர் நான் உண்மையில் விற்க முயற்சி மறுபடி என் சொந்த ஏதாவது உருவாக்க எனவே அதுவும் முதலாளிகளாக இருக்க வேண்டுமானால் சொத்து அறிவுசார் சொத்து அல்லது பொறியியலாளர் அது தொடர்பாக ஒரு உரிமையைக் கோரலாம் வேலையில் நுழைவதற்கு முன்பு அவர்கள் பணிபுரியும் ஒரு நபருடன் நேர்மறையான உடன்படிக்கைக்கு வர வேண்டும் இப்போது முக்கிய கேள்வி 2 பற்றி விவாதிப்போம் சில படைப்புகளுக்கு பதிப்புரிமை பாதுகாப்பு ஏன் வழங்கப்படுகிறது எதன் கீழ் எந்தவொரு சூழ்நிலையிலும் வெளிப்படையான அனுமதியின்றி பதிப்புரிமை பெற்ற படைப்பை நகலெடுப்பது நியாயமா எனவே இந்த கேள்வி தன்னை முரண்பாடான போல் தெரிகிறது பொருள் முதல் பகுதியில் ஒருவேளை நாம் வாதிட்டு சில படைப்புகள் பதிப்புரிமை பாதுகாப்பு கொடுக்க முடியும் என கேட்கும் முயற்சி சில சிறப்பு நிபந்தனைகளையும் நாம் இங்கு விவாதிக்க முயற்சிக்கிறோம் அங்கு பதிப்புரிமை பெற்ற படைப்பை வெளிப்படையான அனுமதி கூட கேட்காமல் நகலெடுப்பது நியாயமானது என்று நாம் காண்கிறோம் இந்த கேள்விக்கு பதிலளிக்க முயற்சிப்போம் பிரதிபலிப்பு சிந்தனை செயல்முறையுடன் எனவே பதிப்புரிமை என்றால் என்ன என்பது பிரத்தியேக வெளியீடு உற்பத்தி விற்பனை அல்லது சில மதிப்புள்ள விநியோகத்திற்கான சட்ட உரிமை இது சில வேலைகளின் பிரத்யேக வெளியீடு உற்பத்தி விற்பனை அல்லது விநியோகத்திற்கான உரிமை எனவே பதிப்புரிமை நாம் கண்டுபிடிப்பது பொதுவாக ஆசிரியர்கள் இசையமைப்பாளர்களால் நடத்தப்படுகிறது அல்லது ஒரு வார்த்தையின் வெளியீட்டாளர் பதிப்புரிமை மாற்றப்படலாம் அது மரபுரிமையாக இருக்கலாம் அல்லது அது மாற்றப்படலாம் இது மரபுரிமையாக இருக்கலாம் அல்லது அது மாற்றப்படலாம் இருப்பினும் அந்த பதிப்புரிமை மரபுரிமையாக இருக்கும்போது அல்லது அது மாற்றப்படும்போது என்ன நடக்கும் அது எப்போதும் பதிப்புரிமை வைத்திருப்பவர் நபர் போல இருக்காது அவர் போன்ற படைப்பை எழுதுவதற்கான கடன் உள்ளது ஏதோ ஒரு படைப்பு இலக்கியப் படைப்பில் ஒரு திரைப்படம் தயாரிக்கப்படுகிறது என்று வைத்துக்கொள்வோம் பின்னர் என்ன நடக்கிறது திரைப்பட தயாரிப்பாளர் தயாரிப்பாளர் அசல் எழுத்தாளர் எழுத்தாளர் நாடக ஆசிரியரிடமிருந்து பதிப்புரிமை வாங்க வேண்டும் அது யாராக இருந்தாலும் எனவே போன்ற பதிப்புரிமை திரைப்படத்தின் தயாரிப்பாளருக்கு செல்கிறது அதாவது திரைப்படத்தின் தயாரிப்பாளர் தானே அல்லது தானே கதைக்களத்தை எழுதியுள்ளார் என்று அர்த்தமல்ல இந்த படம் தயாரிக்கப் போகும் கதையை அடிப்படையாகக் கொண்டது எனவே நீங்கள் பதிப்புரிமைதாரராக இருந்தால் நான் இல்லை பதிப்புரிமை போன்ற படைப்பை எழுதிய பெருமை உங்களுக்கும் உண்டு அசல் ஆசிரியர் இறந்துவிட்டால் பதிப்புரிமை குடும்பத்தில் உள்ள அவரது உறுப்பினர்களுக்கு என்ன ஆகும் இந்த வழக்கில் தயாரிப்பாளர் ஒரு திரைப்படத்தை உருவாக்க விரும்பினால் அசல் எழுத்தாளர் இறந்துவிட்டால் காப்புரிமையை மாற்றுவதற்கு அவர்கள் குடும்ப உறுப்பினர்களிடம் கேட்க வேண்டும் எனவே பதிப்புரிமைகள் இந்த வழக்கில் இருப்பதைப் போல அசல் ஆசிரியரிடமிருந்து காப்புரிமையை குடும்ப உறுப்பினர்கள் பெற்றுள்ளனர் மேலும் அதையும் மாற்றலாம் எனவே அறிவுசார் சொத்துரிமையின் அறிவுசார் பகுதி இங்கே பதிப்புரிமை மூலம் பாதுகாக்கப்பட்டதைப் போல மாற்றியமைக்கப்படுகிறது இது யோசனையின் வெளிப்பாடே தவிர யோசனை அல்ல கருத்துகளை பதிப்புரிமை பெற முடியாது எனவே பதிப்புரிமை பெற்ற பொருளின் நியாயமான பயன்பாடு என்னவென்றால் பதிப்புரிமை பெற்ற பொருளை யாரேனும் பயன்படுத்தினால் அது நியாயப்படுத்தப்படலாம் அது பதிப்புரிமைதாரர்களின் சொத்து ஆர்வத்தை முதலில் குறைமதிப்பிற்கு உட்படுத்தவில்லை என்றால் அல்லது அது அதிக பொதுமக்களின் ஆர்வம் எனவே அதில் நாம் காண்பது போன்ற பல புத்தகங்களின் முடிவில் கொடுக்கப்படலாம் அதை அனுமதியுடன் மீண்டும் உருவாக்க முடியும் அல்லது கல்வியின் நோக்கத்திற்காக மட்டுமே அனுமதியின்றி சந்தர்ப்பங்களில் மீண்டும் உருவாக்க முடியும் ஆனால் இது அதிக பொது நலனுக்கான கல்வியை எளிமையாக்கக் கூடாது ஆனால் அந்த நபரால் அதைப் பயன்படுத்த முடியாது மற்ற நபருக்கு சொந்த நன்மைகளுக்காக பண நன்மைகள் எனவே பதிப்புரிமை பெற்ற உள்ளடக்கத்தின் ஒரு பகுதி அவ்வாறு இருந்தால் அது விரும்பும் கேள்வியும் எழுகிறது முழு பகுதியையும் ஒன்றாக மறுவுற்பத்தி செய்ய முடியுமா அனைத்து அல்லது நாம் இனப்பெருக்கம் செய்யக்கூடிய சில பகுதிகள் உள்ளன இது போன்றது எனவே இது பதிப்புரிமை வைத்திருப்பவரின் சொத்து ஆர்வத்தை குறைமதிப்பிற்கு உட்படுத்தாது எனவே நீங்கள் முழு புத்தகத்தின் நகலையும் நகலெடுக்கப் போகிறீர்கள் மற்றும் நீங்கள் அதை குறைந்த விலையில் விற்கப் போகிறீர்கள் என்றால் அது பதிப்புரிமை வைத்திருப்பவர்களின் சொத்து வட்டியில் ஒரு விளைவைக் கொண்டிருக்கப் போகிறது ஆனால் சில பக்கங்களைப் போல நீங்கள் நகல் எடுக்கிறீர்கள் பின்னர் நீங்கள் அதை உங்கள் கல்வி நோக்கத்திற்காக வகுப்பு கற்பித்தல் நோக்கங்களுக்காகப் பயன்படுத்துவதைப் போல இருக்கிறீர்கள் ஒருவேளை அது பதிப்புரிமை வைத்திருப்பவரின் சொத்து ஆர்வத்தின் எதிர்மறையான விளைவை ஏற்படுத்துவதைப் போன்றது அல்ல மேலும் இது பொது நலனுக்காகவும் பயன்படுத்தப்படுகிறது எனவே அந்த சந்தர்ப்பங்களில் பதிப்புரிமை பெற்ற பொருளின் நியாயமான பயன்பாடு போன்றது பதிப்புரிமை பெற்ற பொருளின் நகலை நீங்கள் ஒருவரை ஓரளவிற்கு விரும்பலாம் ஆனால் மீண்டும் ஒரு கேள்விக்குறி அதற்கு மேல் வரம்பு என்ன என்பதுதான் எனவே நீங்கள் நகல் என்று அந்த பகுதியை என்ன நீங்கள் பதிப்புரிமை மீறவில்லை இது இனப்பெருக்கம் இருக்கலாம் என்று இது பதிப்புரிமை மற்றும் நபரின் சொத்து உரிமையின் சொத்துக்கு தீங்கு விளைவிப்பது போன்றதல்ல என்பதால் நீங்கள் அதை பொது நலனுக்கும் பயன்படுத்தலாம் எனவே சமநிலை உணர்வு பற்றிய இந்த பேச்சுக்கள் சில வழிகாட்டுதல்களின் இந்த பேச்சுக்களும் கொடுக்கப்பட்டுள்ளன எனவே நாம் அவ்வாறு நகலெடுப்பதாக இருந்தால் அதற்கு அப்பால் உள்ள மேல் வாசல் நிச்சயமாக என்ன என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும் நாங்கள் பதிப்புரிமையை மீறுகிறோம் அடுத்த முக்கிய கேள்வி என்ன அறிவு அல்லது தகவல் தனியுரிமமானது என்பதை ஒருவர் எவ்வாறு அறிவார் என்பது போன்ற கேள்வியை எடுத்துக் கொள்ள வேண்டும் வாடிக்கையாளரின் மற்றும் முதலாளியின் தனியுரிம அறிவில் ஒரு கணினி வல்லுநர் எவ்வாறு சிறந்த இரகசியத் தகவல்களை வைத்திருக்கின்றார் என்பதைத் தீர்மானிப்பதில் என்ன பரிசீலனைகள் பொருத்தமானவை மேலும் அடுத்த பாடப்பிரிவில் மேலும் இரண்டு சுவாரஸ்யமான முக்கிய கேள்விகளை நாம் எடுத்துக் கொள்ளப் போகிறோம் அதுவரை நன்றி